மனித வள மேலாண்மை குறித்த வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ஆரத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்வதில் நான் உங்களுக்கு உதவுகிறேன் நாம் இப்போது வரை மனிதவள மேலாண்மை தொடர்பான பல்வேறு விஷயங்களைப் பற்றி விவாதித்தோம் இன்று நீங்கள் பெறப்போகும் கடைசி விரிவுரைகளில் ஒன்றாகும் இதற்குப் பிறகு இன்னும் பல உள்ளன ஆனால் இது இந்த தலைப்பில் கடைசியானதாகும் இந்த விரிவுரையில் நாம் நிறுவனங்களில் ஒழுக்கத்தைப் பற்றி பார்ப்போம் மனிதவள வல்லுநர்களாக உங்கள் திறனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விவாதித்தோம் ஊழியர்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவ முடியும் நீங்கள் எங்கே வரையறுக்கிறீர்கள் நான் அந்த வார்த்தையைப் பயன்படுத்தினால் அது மிகவும் பகட்டான தலைப்பாக இருக்கும் இது மிகவும் முக்கியமான பிரச்சினை இது நிறுவனத்தின் ஒழுக்கத்தின் பிரச்சினை எனவே அதைப் பற்றிப் பார்ப்போம் நான் பயன்படுத்திய சில சோர்ஸ்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிறேன் நான் அடிக்கடி குறிப்பிடும் இரண்டு புத்தகங்கள் இவை அதையே இப்போதும் நான் மீண்டும் குறிப்பிட்டுள்ளேன் உங்களுக்காக என்னிடம் நிறைய விஷயங்கள் உள்ளது இந்த புத்தகங்களைக் குறிப்பிடுவதற்குக் காரணம் இவை சந்தையில் எளிதாகக் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த புத்தகங்கள் படிக்கலாம் இந்த புத்தகங்களில் நான் விவாதித்தவற்றையும் இன்னும் பலவற்றையும் கூட நீங்கள் படிக்கலாம் இந்த புத்தகங்கள் மிகச் சிறந்தவை அவற்றில் சிறிய தகவல்களின் தொகுப்புகள் உள்ளன எனவே நான் முதன்மையாக குறிப்பிட்ட இரண்டு புத்தகங்கள் இவை ஓகே ஒழுக்கம் என்பது ஒரு நடத்தை மாற்ற வேண்டிய பணியாளர்களுடன் தொடர்புகொள்வதற்கு மேலாளர்கள் நம்பியிருக்கும் ஒரு கருவியாகும் ஒழுக்கம் என்றால் என்ன ஊழியர்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதைச் செய்யாதபோது ஒழுக்கத்தின் தேவை எழுகிறது ஊழியர்கள் அவர்கள் முழு செயல்திறனையும் வெளிப்படுத்தும் விதமாகச் செயல்படாதபோது ஒழுக்கத்தின் தேவை எழுகிறது இப்போது பல்வேறு வகையான ஒழுக்கம் பற்றிப் பார்ப்போம் ஒழுக்கத்தை பல்வேறு வடிவங்களில் செயல்படுத்த முடியும் அதில் ஒன்று தான் முற்போக்கான ஒழுக்கம் உங்களுடைய தொடர்ச்சியான தலையீடுகளில் நீங்கள் தொடர்ச்சியாக செல்லும் போது மாற்ற வேண்டிய ஒன்று இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதற்காக நீங்கள் ஊழியருக்கு வாய்மொழியாக ஆலோசனை கூறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் அலுவலகத்திற்கு ஊழியரை அழைத்து தயவுசெய்து நன்றாக வேலை செய்யத் தொடங்குங்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் எனவே நீங்கள் முதலில் ஊழியருடன் முறைசாரா உரையாடலைத் தொடங்குங்கள் பின்னர் ஊழியர் மாறவில்லை அல்லது அவரது நடத்தை சரிசெய்யவில்லை என்றால் வாய்மொழி எச்சரிக்கை செய்து நீங்கள் உங்கள் சொந்த நோட்புக்கில் பதிவு செய்கிறீர்கள் ஆனால் எங்கும் ஆவணப்படுத்த வேண்டாம் நீங்கள் குறைந்தபட்சம் தேதி மற்றும் நேரத்தின் பதிவை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஊழியரை ஒரு மீட்டிங்கிற்கு அழைக்கலாம் அதற்கு சில பதிவுகள் உள்ளன ஊழியர் தனது நடத்தையை இன்னும் சரிசெய்யவில்லை என்றால் நீங்கள் அவருக்கு ஒரு எழுத்துப்பூர்வ எச்சரிக்கையை விடுங்கள் நடத்தை இன்னும் மாறவில்லை என்றால் நீங்கள் இடைநீக்க உத்தரவுகளை வழங்குகிறீர்கள் இதனால் விசாரணை நடத்தப்படுகிறது ஊழியர் உண்மையிலேயே எதிர்பார்த்ததைச் செய்யவில்லை அல்லது குறைந்தபட்சம் எதிர்பார்த்ததை முயற்சித்ததில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டால் அந்த ஊழியர் இறுதியாக வேலையிலிருந்து நீக்கப்படுவார் இவை அனைத்தும் அந்தந்த சூழ்நிலையைச் சார்ந்தவை ஆகும் ஆனால் முற்போக்கான ஒழுக்கம் என்பது ஒழுக்கத்தை உறுதி செய்வதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளைப் பின்பற்றுவதைக் குறிக்கிறது அல்லது ஒரு பணியாளரின் செயல்களைச் சரிசெய்யும் போது அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பதை அவர்கள் செய்யத் தொடங்குகிவார்கள் பணியாளர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான மற்றொரு வழி நேர்மறையான ஒழுக்கத்தைக் கடைப்பிடிப்பது பெயர் குறிப்பிடுவது போல ஊழியர்கள் தங்கள் சொந்த நடத்தைகளை வைத்திருக்க வேண்டும் அவர்களின் செயல்களுக்குப் பொறுப்பேற்கவும் இது ஊக்குவிக்கிறது இப்போது முற்போக்கான ஒழுக்கம் ஆதரவாக இருக்கக்கூடாது ஆனால் நேர்மறையான ஒழுக்கத்தைப் பற்றி நாம் பேசும்போது ஊழியர்களின் செயல்களைச் சரிசெய்ய உதவும் ஒரு செயல்முறையைப் பற்றிப் பேசுகிறோம் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதைச் செய்ய அவர்களுக்கு உதவப்படுகிறது அவர்கள் தங்கள் சிறந்த திறனைச் செய்ய உதவுகிறார்கள் இது மீண்டும் நான்கு படி செயல்முறை ஆகும் மீண்டும் இது ஒரு பரிந்துரை மட்டுமே இந்த விஷயங்களை மாற்றுவது கடினம் ஊழியர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான உங்கள் சொந்த வழியை நீங்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்போதும் ஆவணமாகத் தருவதே நல்லது எனவே நேர்மறையான ஒழுக்கம் அடிப்படையில் ஊழியர்களுக்கும் அவர்களின் மேற்பார்வையாளர்களுக்கும் கீழ்படிந்தவர்களுக்கும் அவர்களின் உடனடி மேற்பார்வையாளர்களுக்கும் இடையிலான ஒரு ஆலோசனை அமர்வுடன் தொடங்குகிறது விஷயங்கள் மாறாவிட்டால் பின் தொடர்தல் சந்திப்பு மற்றும் புதிய நேர அட்டவணை மற்றும் திட்டத்தின் உருவாக்கம் ஆகியவை அதன் பிறகு நடக்கும் ஊழியருக்குப் பரிந்துரைக்கப்பட்டவை அனைத்தும் பின்பற்றப்படுகிறதா இல்லையா என்பதை மேற்பார்வையாளர் பார்க்கிறார் பின்னர் ஒரு இறுதி எச்சரிக்கை உள்ளது ஒரு வெளியேற்றமும் உள்ளது இதில் இடைநீக்கம் இல்லை ஆனால் நீங்கள் பணியாளருக்கு வெற்றிபெற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு ஆதரவையும் அளிக்கிறீர்கள் நியாயமற்ற கடினமான நடத்தைகளின் பல்வேறு வடிவங்கள் உள்ளன ஒவ்வொன்றையும் பின்னர் விரிவாகக் காணலாம் நாம் இப்போது குறிப்பிட்ட நடைமுறைகளைப் பற்றிப் பேசுகிறோம் எனவே எதிர்பாராத நடத்தையைச் சமாளிக்க பொது நடைமுறைகளைக் கொண்டிருக்க வேண்டும் ஒழுக்காற்று நடைமுறைகள் ஏன் அவசியம் ஒழுக்காற்று நடைமுறைகள் கட்டாயம் அவசியமாகிறது செயல்திறன் அல்லது நடத்தை அடிப்படையில் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை ஊழியர்கள் அறிவார்கள் நிறுவனம் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எது ஏற்றுக்கொள்ள முடியாதது போன்றவற்றை அவர்கள் அறிந்துக் கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதை அவர்கள் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் ஆகவே ஊழியர்கள் தங்கள் பணியின் செயல்பாட்டில் பின்பற்றுவதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை நீங்கள் வகுக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒழுக்காற்று நடைமுறைகள் அவசியமாக இருப்பதற்கான மற்றொரு காரணத்தை அடையாளம் காண்பது தேவையான தரங்களை அடைய வேண்டும் என்று தனிநபர்கள் விரும்பினால் அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை அடையாளம் காண்பது ஆகும் ஆரம்ப வாய்மொழி எச்சரிக்கை நிலையில் நீங்கள் ஒழுக்காற்று செயல்முறையைத் தொடங்கும்போது எந்த காரணத்திற்காகவும் பணியாளரால் சிறப்பாகச் செயல்பட முடியாது சில ஊழியர்களுக்கு தங்கள் மேற்பார்வையாளர்களிடம் அணுகுவது மிகவும் வசதியாக இருக்காது ஏதோ சரியாக இல்லை என்று அவர்களிடம் சொல்வது ஊழியர்களுக்குக் கடினமாகப்படலாம் அவர்கள் சங்கடமாக உணர்கிறார்கள் அதன் பிறகு அவர்களால் சரியாகச் செய்ய முடியாமல் போகலாம் ஒழுங்குபடுத்தும் செயல்பாடு என்பது ஊழியருக்கான ஒழுக்கம் இது ஒரு பின்னூட்ட அமர்வாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஊழியரை அழைத்து என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள் அந்த நேரத்தில் ஊழியர் மனந்திறந்து இந்த குறிப்பிட்ட மென்பொருள் தொகுப்பைப் பயன்படுத்த நான் பயிற்சி பெறுவேன் என்று நான் நினைக்கவில்லை அல்லது இந்த x ஐ எப்படிச் செய்வது என்று எனக்குத் தெரியும் என்று கூறலாம் பயிற்சிகளின் தேவைகள் வெளிப்படுகின்றன வேலை தேவைகள் பற்றிய தெளிவு இல்லாததே இதற்குக் காரணம் சில நேரங்களில் ஊழியர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரியாது பல முறை மேலாண்மைத் துறையில் குறிப்பாக உயர உயர நீங்கள் இன்னும் தெளிவற்றவராக ஆவீர்கள் வேலையைப் பற்றிய தேவைகள் குறித்துத் தெளிவின்மை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் எனவே ஊழியரிடம் என்ன நடக்கிறது அவர் ஏன் போதுமான திறனைக் கொண்டிருக்கவில்லை என்று கேட்கலாம் வேலைத் தேவைகளில் தெளிவு இல்லாததை நீங்கள் உணரலாம் ஊழியருக்கு கூடுதல் ஆதரவு தேவைப்படலாம் ஒருவேளை ஊழியருக்கு சில நெகிழ்வுத்தன்மை தேவைப்படலாம் ஓகே ஒரு தனிநபரின் செயல்திறன் அல்லது நடத்தை முன்னேற்றத்திற்கான பொருத்தமான குறிக்கோள்கள் மற்றும் நேர அளவீடுகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்ளலாம் சில நேரங்களில் உங்களுக்கு ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை மேம்படுத்த ஊழியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய முழு செயல்திறனையும் அளிக்கவில்லை என்று அவர்களிடம் நீங்கள் சொல்கிறீர்கள் மேம்படுத்த அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வேலைவாய்ப்பு தீர்ப்பாயத்திற்கான குறிப்பு புள்ளியாக அவர்கள் பணிநீக்கம் செய்யப்படும் விதம் குறித்து அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் ஊழியர்களிடமிருந்து நீங்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அது ஒழுங்கு நடைமுறைகளின் போது மட்டுமே நாம் உட்கார்ந்து மதிப்பீடு செய்யும் போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது விஷயங்கள் ஏன் செல்ல வேண்டிய வழியில் செல்லவில்லை குறிப்பாக முற்போக்கான ஒழுக்காற்று நடைமுறையில் தேவைப்படாததை நாம் உணர்ந்திருக்கிறோமா நாம் உண்மையில் எல்லாவற்றையும் கவனிக்கிறோம் ஒழுக்கமற்ற சட்டவிரோத நடத்தை மற்றும் மோசமான செயல்திறன் காரணமாக ஒருவரை நாம் பணியிலிருந்து நீக்க விரும்பினால் நம்மிடம் உள்ள சில ஆவணங்களை நாம் பயபடுத்திக்கொள்ளலாம் ஒழுக்கத்தின் அடிப்படை தரநிலைகள் பற்றிப் பார்ப்போம் அதில் ஒன்று ஒழுக்கத்தில் பின்பற்றப்படும் சில தரநிலைகள் விதிகள் மற்றும் செயல்திறன் அளவுகோல்களின் தொடர்பு ஆகும் எனவே இவை முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும் உண்மைகளை ஆவணப்படுத்துவது முற்றிலும் அவசியம் விதி மீறல்களுக்கு நிலையான பதில் வேண்டும் ஒவ்வொரு ஊழியரும் நிர்வாகத்தால் அதே வழியில் நடத்தப்பட வேண்டும் உங்கள் ஒழுங்குபடுத்தும் நடைமுறைகளின் பதிவுகளை நீங்கள் வைத்திருந்தால் நிறுவனத்தால் மீறல்கள் நடத்தப்படும் விதத்தில் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் அதனால்தான் இந்த நடைமுறைகள் அவசியம் என்று கருதப்படுகிறது இவை நீங்கள் பின்பற்றும் சில தரநிலைகள் ஆகும் நீங்கள் ஊழியர்களை நியாயமற்ற முறையில் நடத்துவதில்லை நீங்கள் ஊழியர்களை வித்தியாசமாக நடத்துவதில்லை நீங்கள் ஒருவருக்கொருவர் சமமாக மதித்து நடந்துகொள்கிறீர்கள் ஒழுக்கத்திற்கான நிலையான காரணங்கள் பற்றிப் பார்ப்போம் எனவே ஒழுக்கத்தின் அடிப்படை குறைந்தபட்ச தரங்கள் கடைப்பிடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான வழிகளில் ஒன்று ஊழியர்களை ஒழுங்குபடுத்துவதைப் பற்றிப் பேசும் போது நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களைக் காட்டிலும் மனிதவள பணியாளர்களாகிய நம்மிடம் உள்ள சக்தியைப் பற்றிப் பேசுகிறோம் நீங்கள் இதைச் செய்யவில்லை இப்படித்தான் என்னால் உன்னை ஒழுங்குபடுத்த முடியும் நீங்கள் எதிர்பார்த்ததைச் செய்யாவிட்டால் இதை நான் உங்களுக்குச் செய்வேன் ஆனால் அந்த சக்தியுடன் நம் ஊழியர்கள் அனைவருக்கும் அவர்களின் வேலையில் வெற்றிபெற போதுமான வாய்ப்பை வழங்குவதில் நியாயமானவர்களாகத் தோன்றுவது மிகவும் பெரிய பொறுப்பாகும் ஆகவே நியாயமான காரணத்தை நாம் கூறும்போது பணியிடத்தில் ஒழுக்கத்தை உறுதிசெய்து முடிந்தவரை நெறிமுறையாக இருக்க நம் திறன்களுக்குள் அனைத்தையும் செய்கிறோம் என்று அர்த்தம் ஒழுக்கத்தை உறுதிப்படுத்த முயற்சிக்கும்போது பல்வேறு விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஒழுக்கத்தின் நியாயமான காரணம் கூறுகிறது அதில் ஒன்று அறிவிப்பு பணியாளர் தனது நடத்தையின் ஒழுங்கு விளைவுகளை முன்னரே எச்சரித்தாரா பணியாளர் தங்களுடைய முழு செயல் திறனையும் வெளிப்படுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று முதலில் அந்த பணியாளருக்குத் தெரியுமா அவர்களுக்கு அது தெரியாவிட்டால் நீங்கள் ஊழியரிடம் நியாயமாக இருக்கவில்லை என்று அர்த்தமாகும் நியாயமான விதிகளைப் பற்றிப் பார்ப்போம் பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்பாடுகளுடன் தொடர்புடைய நியாயமான விதியை பணியாளர் மீறினாரா பணியாளரின் அதாவது அதிகப்படியான செயல்பாடு யாரையாவது ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது யாரோ ஏதாவது செய்வதை நீங்கள் விரும்பவில்லை ஒரு பணியாளரை ஒழுங்குபடுத்தியதற்காக இன்னொரு பணியாளரை பணிநீக்கம் செய்யக் காரணமாக இருக்கக்கூடாது ஆனால் ஊழியர்களின் நடவடிக்கைகள் உண்மையாகவும் நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாதிக்கின்றன என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அவர்களை பணிநீக்கம் செய்ய ஒரு காரணம் இருக்கிறது இந்த விஷயங்கள் நிறுவனத்தை எவ்வளவு பாதிக்கின்றன என்பது ஊழியருக்குத் தெரியும் எனவே ஒழுக்கத்திற்கான தண்டனை மிகக் குறைவாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அது சரியாக இருக்க வேண்டும் அது நியாயமானதாக இருக்க வேண்டும் நடவடிக்கைக்கு முன் விசாரணை செய்யப்பட வேண்டும் ஊழியருக்கு எதிராக நீங்கள் எந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னும் ஊழியருக்குத் தன்னை அல்லது தன்னை தற்காத்துக் கொள்ள நியாயமான வாய்ப்பை வழங்க வேண்டும் ஊழியருக்கு தன் பக்க நியாயத்தை முன்வைக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நீங்கள் சொல்வது தான் சரி அதற்கு என்னிடம் என்று உங்களுக்குத் தெரியும் என்று நீங்கள் சொல்வீர்கள் நம்மிடம் போதுமான ஆதாரம் உள்ளது பணியாளர்களின் பக்க நியாயத்தை முன்வைக்க ஊழியருக்கு போதுமான வாய்ப்பை வழங்கவும் அவர்கள் அந்த காரியத்தை ஏன் செய்தார்கள் என்று உங்களுக்கு விளக்க வேண்டும் மனப்பூர்வமாக தவறு செய்ய வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்யும் காரியத்திற்கு ஒரு காரணம் உள்ளது எனவே மீண்டும் உங்களில் பலர் அதை எதிர்த்துப் போட்டியிடலாம் ஆனால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாவிட்டால் நீங்கள் குற்றவாளி கிடையாது என்ற பழைய பழமொழியை நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் குற்றவாளி என்று ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படாவிட்டால் நீங்கள் குற்றவாளி கிடையாது என்று சட்டம் கூறுகிறது எந்தவொரு ஒழுங்கு நுட்பங்களையும் செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு நிறுவனம் ஒரு சிக்கலை விசாரிக்கத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதாகும் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் மற்றும் விசாரணை பக்கச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் அது ஊழியருக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இருக்கக்கூடாது குற்றத்தின் சான்று விசாரணை கணிசமான ஆதாரங்களை அல்லது குற்றத்திற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நான் முன்பே சொன்னது போல நீங்கள் குற்றவாளி என்று ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படாவிட்டால் நீங்கள் குற்றவாளி அல்ல ஒழுங்குபடுத்தும் நடைமுறைகள் ஒரு பணியாளரின் மன உறுதியைப் பொறுத்தவரை மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஊழியர்களின் உற்பத்தித்திறனுக்கு ஊழியர்கள் செல்லும் விதத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த காலநிலைக்கும் தீங்கு விளைவிக்கும் எனவே சரியான ஆவணங்கள் தேவைப்படுகிறது பாகுபாடு இல்லாத நியாயமான நடைமுறைகள் தேவை ஒழுங்கு நடவடிக்கைகளின் விதிகளும் உத்தரவுகளும் அபராதங்களும் சமமாகவும் பாகுபாடும் இன்றியும் இருக்க வேண்டும் ஊழியர்கள் நடத்தப்பட்ட விதம் ஏதாவது ஒரு வழியோ அல்லது இறுதி முடிவிலோ நான் எந்த வகையிலும் ஊழியருக்குப் பாகுபாடு காட்டியிருக்கிறேனா என்ற இந்த கேள்வியை நீங்களே உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் முந்தைய விரிவுரையில் பாகுபாடு குறித்து விவாதித்தோம் எனவே நான் மீண்டும் அதற்குள் செல்ல மாட்டேன் நியாயமான அபராதம் விதிக்க வேண்டும் ஒழுங்கு மீறுவதற்கான அபராதம் விதி மீறலின் தீவிரத்தோடு நியாயமான முறையில் தொடர்புடையதா என்று பார்க்க வேண்டும் வீதி மீறலின் தீவிரம் போதுமானதா நீங்கள் கொடுக்கும் தண்டனை அது இருக்க வேண்டியதை விட அதிகமாக இருக்கிறதா அல்லது இருக்க வேண்டியதை விட மிகக் குறைவானதா அல்லது அது சரியானதா என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் நிர்வாகத்தில் இருக்க வேண்டிய ஒழுக்கம் நீங்கள் ஒழுக்கத்தை நிர்வகிக்கச் சூடான அடுப்பு விதியை பயன்படுத்தலாம் ஒழுங்கு நடவடிக்கையின் மாதிரி ஒழுக்கம் என்பது எப்போதும் இருக்க வேண்டும் இது போதுமான எச்சரிக்கையை வழங்க வேண்டும் மற்றும் சூடான அடுப்பை கையாளும் போது எந்த அளவு எச்சரிக்கையுடன் செயல்படுவோமோ அதே அளவுக்கு இதனைக் கவனமாகப் பயன்படுத்த வேண்டும் சூடான அடுப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நீங்கள் அடுப்புக்கு அருகில் சென்றால் அது உங்களைச் சுட்டுவிடும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த விதிப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் சட்டவிரோத அல்லது எதிர்பாராத செயல் செய்யப்படும்போது ஒழுங்குபடுத்தும் நடைமுறை நடைபெற வேண்டும் அழிவுகரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்போது சீர்குலைக்கும் செயல்பாடு மற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நேரத்திற்கு இடையில் அதிக இடைவெளி இருக்கக்கூடாது எனவே விசாரணை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் மேலும் பணியாளருக்கு ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் அல்லது செயல்முறை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் தவிர்க்க வேண்டிய சில தவறுகள் ஒழுக்கத்தை நிர்வகிக்கும்போது உங்கள் மனநிலையை இழக்கக்கூடாது நீங்கள் ஒழுக்கத்தை நிர்வகிக்க முயற்சிக்கும்போதெல்லாம் தயவுசெய்து உங்கள் மனநிலையை இழக்காதீர்கள் அனைத்து விஷயங்களையும் நடுநிலை மனநிலையில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்குத் தெரிந்த விஷயங்களைச் செய்யுங்கள் நிலைமையைப் பற்றிக் கொள்ளுங்கள் நிலைமையை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் ஒழுங்கு நடவடிக்கையை முற்றிலுமாக தவிர்க்கவும் அதற்காக ஒழுங்கு நடவடிக்கையை முற்றிலுமாக தவிர்க்கவும் வேண்டாம் சிகிச்சையாளராக இருப்பது சிகிச்சையாளராக இருப்பது நீங்கள் செய்யக்கூடாத மற்றொரு விஷயம் நீங்கள் ஒரு சிகிச்சையாளர் அல்ல நீங்கள் நிர்வாகத்தின் அதிகாரத்தை உடையவர் எனவே நீங்கள் ஒரு சிகிச்சையாளரின் பாத்திரத்தை வகிக்க முயற்சிக்கக்கூடாது மேலும் ஆலோசனைக்குச் செல்லவும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்ன எதிர்பார்க்கப்படவில்லை என்பது குறித்து ஊழியருக்கு ஆலோசனை வழங்குவது நல்லது ஆனால் ஒரு சிகிச்சையாளரின் பாத்திரத்தை வகிப்பது உண்மையிலேயே உங்களைத் தூண்டக்கூடிய ஒருவராகக் கருதப்படும் அபாயத்தில் உள்ளது அதைச் செய்யக்கூடாது ஒரு ஊழியருக்காகச் சாக்கு கூறுவது ஊழியர்களின் முன்னோக்கைப் பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் உங்களிடம் போதுமான ஆதாரம் கிடைக்கும் வரை ஊழியர் முழுமையாக என்ன சொன்னாலும் அதைத் திசைதிருப்புவது மிகவும் நல்லதல்ல ஒழுக்கத்திற்கு முற்போக்கான அணுகுமுறையைப் பயன்படுத்துதல் எனவே உடனடி தண்டனையைத் தவிர்ப்பது ஒரு முன்னேற்றம் உடனடி தண்டனையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் முடிவுகளுக்குச் செல்ல வேண்டாம் எதைச் சொன்னாலும் அதைக் கட்டுப்படுத்த வேண்டாம் தயவுசெய்து நீங்கள் செய்ய வேண்டியதைச் செய்ய வேண்டும் வகுக்கப்பட்டுள்ள தொடர்ச்சியான நடைமுறைகளைப் பின்பற்றவும் வாய்மொழி எச்சரிக்கை கொடுங்கள் அடுத்ததாக எழுதப்பட்ட எச்சரிக்கை கொடுக்கவும் ஒருவேளை இடைநீக்கம் மற்றும் வெளியேற்றம் அல்லது ஒரு ஆலோசனை அமர்வு வழங்கலாம் பின்னூட்ட அமர்வு பின்னர் ஒரு எச்சரிக்கை கொடுங்கள் இறுதியாக ஊழியரை வெளியேற்றவும் ஆனால் தொடர் படிகளைப் பின்பற்றவும் பயனுள்ள ஒழுங்கு அமர்வுகளுக்கான சில படிகள் ஒழுக்கம் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதைத் தீர்மானிக்கிறது ஒழுக்கம் உண்மையில் தேவையா என்பதைக் கண்டறியவும் சிக்கல் என்பது தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் சட்டத்தை மீறக்கூடிய வடிவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் இது ஒரு அவசரநிலை காரணமாக நடந்ததா அல்லது ஊழியர் மீண்டும் மீண்டும் நியாயமற்ற நடத்தைகளில் ஈடுபடுகிறாரா என்பதைப் பார்க்க வேண்டும் இது ஒரு அவசரநிலை காரணமாக இருந்தால் நீங்கள் எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கத் தேவையில்லை சில அவசரநிலை காரணமாக ஊழியர் பகுத்தறிவற்ற முறையில் நடந்து கொண்டாரா அல்லது ஊழியர் எதிர்பார்க்காத விதத்தில் நடந்து கொண்டாரா என்பதைக் கண்டுபிடிக்கவும் உங்கள் பணியாளர்களிடம் இன்னும் கொஞ்சம் கருணையுடன் இருங்கள் ஒழுங்கு முடிவெடுப்பதற்கு முன் மனிதவள நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து சில கருத்துகளைப் பெறுங்கள் தேவைப்பட்டால் உங்கள் வழக்கறிஞர்களுடன் கலந்தாலோசிக்கவும் உங்கள் தொடக்கக் கருத்துக்களில் விவாதத்திற்கான தெளிவான குறிக்கோள்களைக் கோடிட்டுக் காட்டுங்கள் நீங்கள் ஒரு ஒழுங்கு அறிக்கையை எழுதும்போதெல்லாம் உங்கள் குறிக்கோள்கள் தெளிவாகக் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மறைமுக தகவல்தொடர்பு அல்லது சுற்றி வளைத்துப் பேச வேண்டாம் முன்னேற்றத்திற்கான உங்கள் எதிர்பார்ப்புகளைப் பற்றி பணியாளர்களிடம் தெளிவான யோசனையைப் பெற வேண்டும் எதிர்காலத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஊழியரிடம் தேவையானதைச் சொன்னீர்கள் அதை அவர்களிடம் நீங்கள் நேரடியாகக் கூற வேண்டும் ஆனால் அவர்கள் தாங்கள் செய்வதையே தொடர்ந்து செய்தார்கள் நீங்கள் அவரை அழைக்கிறீர்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறீர்கள் ஆனால் நீங்கள் பணியாளருடன் பேசும்போது ஒரு அறிக்கையை எழுதும் போதும் அவர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை புரிந்துகொள்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் தெரிவிக்க வேண்டும் இரு வழி தொடர்புகளை உறுதிசெய்க நான் உங்களிடம் பல முறை சொன்னது போல ஊழியர்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதை உணரவில்லை என்றால் ஒழுங்கு அமர்வில் அவர்கள் அதைப் பற்றிக் கண்டுபிடிப்பார்கள் பின்னர் அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் அவர்கள் கேலி செய்யப்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் கீழே போடப்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள் பின்னர் அவை மன உறுதி மற்றும் உற்பத்தித்திறன் பற்றாக்குறை ஏற்படுகிறது எனவே மனிதவள வல்லுநர்களாகிய நம்முடைய செயல்பாடு பணியாளர்களை வீழ்த்துவது கிடையாது எந்த வகையிலும் அவர்களை வெற்றிபெற உதவுவதற்கே அவர்கள் இருக்கிறார்கள் எனவே எந்த நிலையிலும் முடிந்தவரை நியாயமான முறையில் நடந்துக் கொள்ள வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஊழியர் நம்மிடம் தயக்கமில்லாமல் வருவதற்கு வசதியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நிச்சயமாக நாம் பதிவுகளை வைத்திருக்க வேண்டும் நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பணியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் அவர்களை ஆதரிக்க நாம் இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இருவழி தகவல்தொடர்பு சேனல் வெளிப்படையாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபாலோ அப் திட்டத்தை நிறுவ வேண்டும் ஃபாலோ அப் திட்டத்திற்கான ஒப்பந்தம் முற்போக்கான மற்றும் நேர்மறையான ஒழுக்காற்று நடைமுறைகளில் முக்கியமானது நீங்கள் எந்த நடைமுறையைப் பின்பற்றினாலும் பணியாளர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் உன்னிப்பாகக் கண்காணிப்பீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் எதிர்பார்த்தது எதுவும் செய்யப்படாவிட்டால் நீங்கள் தலையிடுவீர்கள் அந்த விஷயத்தில் உண்மையிலேயே ஊழியர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்கும் நீங்கள் எப்போது நீங்கள் தலையிடுவீர்கள் எதிர்பார்ப்புகளின் விளைவுகள் என்ன பணியாளர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை அவர்கள் செய்யும்போது அவர்களுக்கு சில சமயம் ஆதரவு தேவைப்பட்டால் அவர்கள் உங்களை எவ்வாறு அணுக முடியும் உங்களிடமிருந்து என்ன வகையான ஆதரவைப் பெற முடியும் என்று அவர்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் ஊழியருக்கு அவளது அல்லது அவனது செயல்திறனை மேம்படுத்துவதில் நியாயமான வாய்ப்பு கிடைக்கக் காலக்கெடு தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் நேர்மறையான குறிப்பில் முடிக்கவும் ஒழுங்காற்று அமர்வில் எதிர்மறை குறிப்பாக நீங்கள் மோசமானவர் என்று ஒருபோதும் முடிக்க வேண்டாம் எப்போதுமே அவ்வாறு செய்ய வேண்டாம் உங்கள் விரலை எப்போதும் குற்றத்தைச் சுட்டிக் காட்டப் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் பயனற்றவர் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பணியாளர்களைச் சொல்லிவிடாதீர்கள் பணியிட கொடுமைப்படுத்துதல் பற்றிப் பேசும்போது இதைப் பற்றி அதிகம் பேசுவோம் இதுபோன்ற ஒன்று உண்மையில் ஒரு ஊழியரின் மன உறுதியைக் குறைக்கும் ஒரு புதிய பணியாளரை பணியமர்த்துவதற்கான செலவு மிக அதிகமாக இருக்கும் என்பது இதன் நிதி அம்சம் ஒரு ஊழியருக்கு அல்லது அவருக்குச் சரியான வாய்ப்பை வழங்காமல் நீக்கிவிட்டால் நீங்கள் சட்ட வழக்குகளுக்குப் பொறுப்பாவீர்கள் ஆனால் நாம் அனைவரும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க நாம் இங்கு வந்துள்ளோம் ஆகவே ஊழியர் எதிர்பார்த்ததைச் செய்யாமல் இருப்பதற்குக் காரணம் நிறுவனத்தில் அந்த அளவு வசதி இல்லை என்பதை ஊழியர் உணர்ந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நிறுவனம் பணியாளரின் வெற்றிக்கு உதவ விரும்புகிறது மேலும் பணியாளருக்கு முடிந்தவரைப் பல வளங்களை கொடுத்து அவர்கள் வெற்றிபெற உதவுங்கள் எனவே நீங்கள் எப்போதும் ஒரு நேர்மறையான குறிப்பில் மன்னிக்கவும் கடந்த காலங்களில் அவள் அல்லது அவன் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சினைகளைச் சமாளிப்பதை விட முன்னேறுவதற்கு ஊழியருக்கு நம்பிக்கை கொடுங்கள் இன்னும் ஊழியர் மேம்படவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் அவளை அல்லது அவரை நீக்குவது என்ற மிகவும் கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் ஒழுங்கு மற்றும் குறை தீர்க்கும் நடைமுறைகளின் உள்ளடக்கம் இருக்க வேண்டும் இந்த ஆய்வறிக்கைகள் வில்லியம்ஸ் மற்றும் ரம்பிள்ஸால் பரிந்துரைக்கப்பட்டவை எனவே ஒழுங்கு மற்றும் குறை தீர்க்கும் நடைமுறைகளில் கொள்கைகளின் அறிக்கை இருக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் மற்றவற்றுடன் இது பயன்படுத்தப்பட வேண்டிய நோக்கங்கள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய அணுகுமுறையின் தன்மை ஆகியவற்றை அமைக்கிறது எனவே ஊழியரிடமிருந்து நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் பணியாளர் அதை எவ்வாறு அடைய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சிறிய முறைகேடுகளை முறைசாரா முறையில் கையாள்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தாலும் சிறிய முறைகேடு புறக்கணிக்கப்படாது என்பதை ஊழியருக்குத் தெரியப்படுத்துங்கள் ஆனால் மறுபுறம் அது இருக்கக்கூடாது இது மிகவும் தீவிரமான ஒன்றை உத்தரவாதம் செய்யக்கூடாது ஊழியர்கள் தயக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் நிறுவனத்துக்கு வருவது சுகமாக இருக்கிறது நேர்மையான தவறுகள் தங்கள் முன்னேற்றத்தில் எடுக்கப் போகின்றன என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் கூறப்படும் தவறான நடத்தை எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் ஒரு கூட்டத்திற்கு ஒழுக்க நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு வழிவகுக்கும் தவறான நடத்தை என வகைப்படுத்தப்பட்ட நடத்தைகளின் பட்டியல் செயல்படுத்தப்பட வேண்டும்' எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்ளப் போகிறது என்பதை ஊழியர் அறிந்திருக்க வேண்டும் அது தெளிவாக இருக்க வேண்டும் எனவே நீங்களும் பணியாளர்களும் இந்த பட்டியலை உங்கள் குறிப்புக்காக எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் கூறப்படும் தவறான நடத்தை எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் ஒரு மீட்டிங்கில் பணியாளர்களுக்கு எதிரான வழக்கை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய தரப்பை முன்வைக்க ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது எனவே ஒழுக்காற்று நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படாது என்பதை பணியாளர் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களுடைய வேலையை மேம்படுத்த ஒரு நியாயமான வாய்ப்பு வழங்கப்படும் ஒழுங்கு முறைகள் நடைமுறைப்படுத்த பொருத்தமான தடைகளை வழங்குகின்றன ஒழுக்குக் கூட்டத்தைத் தொடர்ந்து ஊழியர் மீதான வழக்கு உறுதி செய்யப்பட வேண்டுமா என்று உறுதிப்படுத்த வேண்டும் ஆகவே பணியாளர்கள் நியாயமற்ற நடத்தையில் ஈடுபடுவது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தெளிவாகப் பட்டியலிடப்பட வேண்டிய அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் வழக்கில் முந்தைய தலையீடு இல்லாத ஒரு மூத்த மேலாளருக்கு பொதுவாக ஒரு ஒழுக்காற்று கூட்டத்தின் முடிவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய ஒரு ஊழியரின் உரிமைக்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் ஆகவே உரிய விசாரணையின் பின்னரும் எடுக்கப்பட்ட முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய பணியாளர்களுக்கு உரிமை உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களைத் தற்காத்துக் கொள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அவர்கள் தோல்வியுற்றால் அவை அப்படியே இருக்கட்டும் இது மிகவும் மோசமானது ஓகே எனவே இந்த விரிவுரையில் நான் உங்களுக்குத் தேவையானதை நான் கூறி இருக்கிறேன் பணியிடத்தில் கடினமான பணியாளர்களை நீங்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பது குறித்து மேலும் சில விவரங்களுடன் நாம் தொடருவோம் நீங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களைத் தவிர்ப்பதற்காக அல்லது ஊழியர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்புகளைக் குறைப்பதற்காக மனிதவள மேலாளர்களாக உங்கள் திறனில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதோடு நாம் முடிப்போம் எனவே கேட்டதற்கு மிக்க நன்றி அடுத்த விரிவுரையில் இன்னும் சிலவற்றை உங்களுடன் பேசுவேன்